வணக்கம் இந்த நுண்ணலை ஒருங்கிணைந்த சுற்றுகள் பாடத்தின் மற்றொரு தொகுதிக்கு வருக முந்தைய தொகுதியில் ஒரு அடிப்படை மைக்ரோஸ்ட்ரிப் அடிப்படை பொருந்தக்கூடிய மொத்த கூறுகள் எவ்வாறு செய்யப்படலாம் என்று பார்த்தோம் மற்றும் அதிக மின்மறுப்பு அல்லது குறைந்த மின்மறுப்பு உடைய மைக்ரோஸ்டிரிப் தடங்களின் குறுகிய நீளங்களைப் மின்தூண்டுதிறன் மற்றும் மின்தேக்குதிறன்களுக்கு மாற்றாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்த்தோம் ஆனால் அது போதாது என்றும் நான் குறிப்பிட்டேன் ஏனென்றால் விரும்பிய பண்பை மின்மறுப்பின் உயர் மின்மறுப்பு அல்லது குறைந்த மின்மறுப்பு கோடுகள் எப்போதும் கொண்டிருக்க முடியாது அவற்றை ஒரு மின்சுற்றில் செயல்படுத்த முடியாமல் போகலாம் மேலும் நீளம் மிகச் சிறியதாக இருக்கலாம் அதனால் அதுதான் சாத்தியமாகும் முற்றிலும் டிரான்ஸ்மிஷன் தட பார்வையில் இருந்து பார்க்கும்போது சுற்றுகளின் பொருத்தம் கட்டப்பட்ட கூறுகளைப் பயன்படுத்தி பொருத்தப்படுவதைப் போன்றது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கொள்கைகள் இதில் அடங்கும் முந்தைய தொகுதிகளில் சிக்னல் ஃபுளோ கிராப்கள் பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்ததைப் போலவே சிக்னல் ஃபுளோ கிராப்கள் உள்ளன விவாதிக்கும் நேரத்தில் சில விதிகள் உள்ளன என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் சிக்னல் ஃபுளோ கிராப்களை எளிதாக்குவதற்கான வழிகளையும் நான் விவாதித்தேன் அப்போது நாம் விவாதித்த முறைகளில் கூடுதலாக மேசனின் விதிகள் Mason's rules என்று ஒன்று உள்ளது என்றும் விவாதித்தோம் எனவே மேசனின் விதிகள் சிக்னல் ஃபுளோ கிராப்களை செயல்படுத்துவதற்கான ஒரு சுலபமான வழியாகும் மேலும் மானிட்டரில் உள்ள ஸ்லைடுகளுக்குச் சென்றால் அதன் கெயின் இது மாதிரி வரும் எழுதும் ஸ்லைடுகளில் உள்ள ஸ்லைடுகளுக்கு திரும்பி வர முடிந்தால் நமக்கு 2 சந்திகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு புள்ளி ஜி என்று கருதுவோம் இது எச் என்று கருதுவோம் மேலும் எளிமைப்படுத்திய பின் ஜி மற்றும் எச் இடையேயான கெயினை சில மதிப்பு கொண்ட கே அல்லது டி என்று சொன்னால் ஜி மற்றும் ஜி க்கு ஹெச் க்கு இடையிலான கெயின் டி ஆகும் பின்னர் நிறைய வழிகள் இந்த சந்தி ஜி முதல் ஹெச் வரையில் உள்ளன அதில் பல சிக்கலான வழிகள் இருக்கலாம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி கெயின் டி ஒரு சூத்திரத்தால் கொடுக்கப்படலாம் இந்த டி சிக்மா கே பிகே டெல்டா கே வகுத்தல் டெல்டாவுக்கு சமமாக இருக்கும் இப்போது நான் இந்த பிகே டெல்டா கே மற்றும் டெல்டாவின் வரையறையைத் தருகிறேன் இந்த தனிப்பட்ட பதங்கள் எதைக் குறிக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுப்போம் என்பது சந்திகளுக்கு இடையேயான கே வழி என்று மீண்டும் அறியப்படுகிறது டெல்டா என்பது இதன் மூலம் கொடுக்கப்பட்ட அளவு மற்றும் டெல்டா கே என்பது டெல்டாவின் கே மதிப்பு வழியை தொடாத மூடப்பட்ட சுற்று வழியின் டெல்டா கே மதிப்பை கொண்டது எனவே இது மிகவும் தெளிவாக இருக்காது ஆனால் ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி நம்மிடம் 2 போர்ட் நெட்வொர்க் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எஸ் அளவுருக்கள் காட்டப்படுகின்றன நாம் முன்பே பார்த்தது போலவே இது சிக்னல் ஃபுளோ கிராப் வரைபடமாகும் எனவே இந்த சிக்னல் ஃபுளோ கிராப்களிலிருந்து எத்தனை வழிகள் உள்ளன என்பதை 1 வதாக தீர்மானிக்க வேண்டும் ஏ1 மற்றும் பி1 க்கு இடையிலான கெயின் இடையேயான வழியை நாங்கள் கருதுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம்ஏ1 மற்றும் பி1 க்கு இடையில் எத்தனை வழிகள் உள்ளன இந்த சிக்னல் ஃபுளோ கிராப்பில் எத்தனை மூடப்பட்ட சுற்று வழிகள் உள்ளன எனவே 1 வதாக ஒருவழி ஏ1 லிருந்து தொடங்கி இதுபோன்று செல்கிறது என்று குறித்து கொள்வோம் இது ஒரு வழி இது போன்றே ஏ1 மற்றும் பி1 க்கு இடையில் மற்றொரு வழி உள்ளது இது ஏ1 லிருந்து தொடங்கி நேராகச் சென்று காமா எல் உடன் சென்று எஸ்12 உடன் திரும்பி வந்து பி1 ஐ அடைகிறது எனவே இவை நம்மிடம் உள்ள 2 வழிகள் மற்றும் மூடப்பட்ட சுற்று வழி ஒரு புள்ளியில் இருந்து தொடங்கி அதே புள்ளியில் முடியும் என வரையறுக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக இந்த வழி ஏ2 லிருந்து தொடங்கி பி2க்குச் சென்று ஏ2 க்குத் திரும்பும் எனவே இது ஒரு மூடப்பட்ட சுற்று வழி இப்போது ஏ1 மற்றும் பி1 க்கு இடையில் 2 வழிகள் உள்ளன எனவே நான் முன்பு காட்டிய மேசனின் விதிகள் சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறேன் காமாவுக்கு சமமாக அதாவது பி1 மற்றும் ஏ1 க்கு இடையிலான கெயின் இந்த சூத்திரத்தால் கொடுக்கப்படலாம் அதாவது வழி 1 என்பது வழி 1 ன் கெயின் பெருக்கல் டெல்டா 1 வழியின் கெயின் பெருக்கல் டெல்டா 2 வகுத்தல் டெல்டா டெல்டாவின் வரையறைக்கு மீண்டும் செல்வோம் டெல்டா என்பது 1 அனைத்து தனிப்பட்ட மூடப்பட்ட சுற்று வழிகளின் கெயின்களின் கூட்டுத்தொகை எனவே நம்மிடம் ஒரு மூடப்பட்ட சுற்று வழி இருந்தால் நமக்கு ஒரே ஒரு மூடப்பட்ட சுற்று வழி கெயின் மட்டுமே இருக்கும் நம்மிடம் 2 மூடப்பட்ட சுற்று வழிகள் இருந்தால் நமக்கு 2 மூடப்பட்ட சுற்று வழி கெயின்கள் இருக்கும் எனவே இந்த அடைப்புக்குறிக்குள் உள்ள இந்த பதம் அனைத்து மூடப்பட்ட சுற்று வழிகளின் கெயின்களின் கூட்டுத்தொகையைக் குறிக்கிறது அதாவது 2 மூடப்பட்ட சுற்று வழிகள் இருந்தால் பின்னர் 1 வது மூடப்பட்ட சுற்று வழி கெயின் 2வது மூடப்பட்ட சுற்று வழி கெயின் இப்போது இந்த அடைப்புக்குறியின் உள் வருவது சாத்தியமான அனைத்து மூடப்பட்ட சுற்று வழிகளின் கெயின் பெருக்குத்தொகை அனைத்து தொடாத 2 மூடப்பட்ட சுற்று வழிகளின் கெயின்களின் பெருக்குத்தொகை ஆகியவற்றின் கூட்டுத்தொகை இப்போது நாம் முன்னர் கருத்தில் கொண்டிருந்த சிக்னல் ஃபுளோ கிராப் வரைபடம் இது என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் கூடுதலாக மற்றொரு மூடப்பட்ட சுற்று வழி உள்ள ஒரு முறையை இப்போது கவனியுங்கள் இந்த 2 மூடப்பட்ட சுற்று வழிகள் ஒன்றையொன்று தொடாது எனவே அவை ஒன்றுக்கொன்று தொடாத மூடப்பட்ட சுற்றுகள் ஆகும் சில சிக்னல் ஃபுளோ கிராப் வரைபடத்தில் மற்றொரு மூடப்பட்ட சுற்று வழி இருப்பதாகக் கருதுங்கள் இது மற்ற 2 ஐயும் தொடாது எனவே நம்மிடம் 3 தொடாத மூடப்பட்ட சுற்று வழிகள் உள்ளன எனவே 3 தொடாத மூடப்பட்ட சுற்று வழிகளில் ஏதாவது 2 ஐ தேர்வு செய்ய விரும்பினால் அதை 3 வழிகளில் செய்யலாம் அதாவது மூடப்பட்ட சுற்று வழிகள் 1 மற்றும் 2ஐ ஒன்றாக மூடப்பட்ட சுற்று வழிகள் 1 மற்றும் 3ஐ ஒன்றாக மூடப்பட்ட சுற்று வழிகள் 2 மற்றும் 3ஐ ஒன்றாக என கருதலாம் இப்போது இந்த அடைப்புக்குறியின் உள் உள்ள இந்த பதம் அனைத்து தொடாத 2 மூடப்பட்ட சுற்று வழிகளின் கெயின்களின் பெருக்குதல் தொகையை காட்டுகிறது எனவே நாம் ஒரு நேரத்தில் மூடப்பட்ட சுற்று வழிகளுக்கு சென்றால் அதாவது மூடப்பட்ட சுற்று வழி 1 மற்றும் மூடப்பட்ட சுற்று வழி 2 மூடப்பட்ட சுற்று வழி 3 என்று சொல்லலாம் மூடப்பட்ட சுற்று வழிகள் 1 மற்றும் 3 மூடப்பட்ட சுற்று வழிகள் 1 மற்றும் 2 மூடப்பட்ட சுற்று வழிகள் 2 மற்றும் 3 ஆகியவற்றின் கெயின்களின் பெருக்குதல் தொகையை கண்டறிந்தால் ஒவ்வொன்றும் 2 தொடாத மூடப்பட்ட சுற்று வழிகளின் பெருக்குதல் தொகையை கொண்டுள்ளது எனவே நம்மிடம் 3 தொடாத மூடப்பட்ட சுற்று வழிகள் இருந்தால் இந்த அடைப்புக்குறிக்குள் 3 பதங்கள் இருக்கும் பின்னர் இந்த பதம் இந்த கருத்தின் நீட்டிப்பாகும் இங்கு 2 தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகளை கருதுவதற்குப் பதிலாக 3 தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகளை கருத்தில் கொள்வோம் இதுபோன்ற எந்தவொரு சேர்க்கையும் நம்மிடம் இருக்கும் வரை 5 தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகளை இருப்பதாகக் கூறினால் இந்த கூறு நமக்கு இருக்கும் எங்களிடம் 5 தொடாத மூடப்பட்ட சுற்று வழிகள் இல்லையென்றால் இந்த டெல்டா இங்கே முடிவடையும் நம்மிடம் 2 க்கும் மேற்பட்ட தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகள் இல்லை என்றால் நமது டெல்டா சொல் இங்கே முடிவடையும் டெல்டா கே என்பது கே வழியை தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகளை பயன்படுத்தி வருவிக்கப்பட்ட டெல்டாவின் மதிப்பு எனவே கே பாதையைத் தொடும் ஏதேனும் ஒரு மூடப்பட்ட சுற்றுவழி இருந்தால் டெல்டா கே ஐக் கண்டறியும் போது அந்த மூடப்பட்ட சுற்றுவழி கருதப்படாது கே பாதையைத் தொடாத மற்ற அனைத்து மூடப்பட்ட சுற்று வழிகளும் டெல்டா கே ஐக் கண்டறியும் போது பரிசீலிக்கப்படும் இப்போது இங்கே காட்டப்பட்டுள்ளபடி 2 க்கும் மேற்பட்ட போர்ட் மின்சுற்றுக்கு திரும்பி வந்தால் வழி 1ன் கெயின் எளிமையாக எஸ்1 இந்த வழியின் கெயின் எஸ்1 இந்த வழியில் நாம் ஏ1 லிருந்து பி1 க்குச் சென்றால் அது எஸ்11 வழி 2 இன் வழி கெயின் இது ஏ1 லிருந்து தொடங்கி நேராகச் சென்று திரும்பி பின்னர் பி1க்குத் திரும்புவது எஸ்21 என்பது காமா எல் ஆல் பெருக்கப்பட்டு எஸ்12 ஆல் பெருக்கப்படுகிறது பின்னர் டெல்டா என்றால் என்ன நம்மிடம் எத்தனை மூடப்பட்ட சுற்றுவழிகள் உள்ளன நம்மிடம் ஒரே ஒரு மூடப்பட்ட சுற்றுவழி உள்ளது எனவே டெல்டா எளிமையாக 1 ஆக இருக்கும் குறைந்த கெயின் எஸ்22 காமா எல் மற்றும் அதைத்தான் நாம் எழுதியுள்ளோம் இப்போது டெல்டா 1 இந்த வழி இந்த மூடப்பட்ட சுற்றுவழியை தொடாது எனவே டெல்டா ஒன்று டெல்டாவைப் போலவே இருக்கும் இந்த பாதை ஏ1 லிருந்து தொடங்கி பி1 இல் முடிவடையும் இந்த மூடப்பட்ட சுற்றுவழியை தொடும் எனவே டெல்டாவுக்குள் இருக்கும் ஒரே பதம் வழி 2யை தொடாத மூடப்பட்ட சுற்றுவழியை பயன்படுத்தி இருக்கும் எனவே பாதை 2 ஐத் தொடாத எந்த மூடப்பட்ட சுற்று வழிகளும் இருக்காதுஎனவே நமது மட்டு 2 அல்லது டெல்டா 2 எளிமையாக 1 ஆக இருக்கும் எனவே இப்போது இந்த மதிப்புகள் அனைத்தையும் இந்த சமன்பாட்டில் வைத்து நீங்கள் பி 1 டைம்ஸ் டெல்டா 1 பி 2 டைம்ஸ் டெல்டா 2 மற்றும் இதை முழுவதுமாக டெல்டாவால் பெருக்கினால் இதை காமா எல் ன் மதிப்பாக நாம் பெறுகிறோம் நாம் இந்த சூத்திரத்தை முன்பே விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் ஆனால் அந்த நேரத்தில் சமன்பாடுகளைப் பயன்படுத்தி பகுப்பாய்வு முறையில் செய்தோம் இந்த மேசனின் விதியைப் பயன்படுத்தி நம்மிடம் ஏதேனும் சிக்னல் ஃபுளோ கிராப் வரைபடம் இருந்தால் நாம் முன்னர் படித்த அந்த சிக்னல் ஃபுளோ கிராப் குறைப்பு நுட்பங்களுக்குச் செல்லாமல் எந்தவொரு 2 சந்திகளுக்கும் இடையில் எளிமையான கெயினை காணலாம் இப்போது இதன் சில பயன்பாடுகளைப் பார்ப்போம் நாம் டிரான்ஸ்மிஷன் குணத்தை கண்டுபிடிக்க விரும்பினால் அது டி21 ஆகும் அது பி2 வகுத்தல் ஏ1 என தரப்படும் இங்கு நாம் பி2 வகுத்தல் ஏ1 ஐ கண்டுபிடிக்க வேண்டும் அங்கு ஒரே ஒரு வழி மட்டும் பி2 மற்றும் ஏ1 க்கு இடையில் உள்ளது அது இந்த எஸ்21 வழியானது அதனால் பி1 எஸ் 21 க்கு சமம் டெல்டா அந்த நிலையிலேயே இருக்கும் இந்த வழி பி1 இருப்பதினால் அது ஏ1 ல் தொடங்கி பி2 க்கு செல்லும் இது உண்மையில் இந்த மூடப்பட்ட சுற்றுவழியை தொடுகிறது நான் தொடாதது என்று சொல்லும்போது சந்திகள் அல்லது வழிகள் உட்பட எதையும் தொடுவதில்லை என்று பொருள் இந்த மூடப்பட்ட சுற்றுவழியில் உள்ள வழிகள் உட்பட எதுவும் இந்த முக்கிய பாதையில் இந்த உள் பாதையில் எதையும் தொடாது சந்திகள் அல்லது எந்தவொரு துணை வழிகள் உட்பட எதையும் தொடாது எனவே இதன் மூலம் பி 1 தரப்படுகிறது டெல்டா டெல்டா 1 என கொடுக்கப்படுகிறது அதாவது பி 1 ஐத் தொடாத மூடப்பட்ட சுற்றுவழிகள் அத்தகைய மூடப்பட்ட சுற்றுவழிகள் எதுவும் இல்லை எனவே டெல்டா 1 இதற்கு சமம் எனவே இந்த டிரான்ஸ்மிஷன் குணகம் எளிமையாக பி 1 டெல்டா 1 அதாவது எஸ் 21 டெல்டா 1 எஸ் 22 டெல்டாக்குள் 1 ஆல் பெருக்கப்படுகிறது இப்போது நுண்ணலை பொறியியலில் இதை நிச்சயமாக மேலும் விவரமாக படிப்போம் இந்த நேரத்தில் பவர் கெயின் அல்லது இயக்க பவர் கெயின் அடிக்கடி வருகிறது இப்போது இந்த பவர் கெயின் என்பது என்ன நம்மிடம் 2 போர்ட் நெட்வொர்க் பளுவுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வதைப் போன்றது பின்னர் உண்மையில் பளுவுக்கு வழங்கப்படும் மொத்த திறன் இது அந்த கூறை உள்ளடக்காது அந்த கூறானது இடைமுகத்திலிருந்து பிரதிபலிக்கும் அது நெட்வொர்கிற்கு தரப்படும் திறனை விட மேலானது அதாவது நம்மிடம் ஒரு மூலம் இருந்தால் திறனின் சில பகுதி மூலத்திலிருந்து மீண்டும் பிரதிபலிக்கப்படும் நிகழ்வு திறன் மற்றும் திறனில் ஒரு பகுதி நெட்வொர்க்கில் நுழைகிறது இந்த நெட்வொர்க்கில் நுழைகிறது எனவே நெட்வொர்க்கிற்கு வழங்கப்படும் திறன் அதைக் குறிக்கிறது உண்மையில் இந்த நெட்வொர்க்கில் நுழையும் மற்றும் பிரதிபலிக்காத திறனின் அந்த கூறு மட்டுமே அது எனவே அதனால்தான் ஜி எல் வகுத்தல் பிஇன் என வழங்கப்படுகிறது பின்னர் பி எல் எளிமையாக பி2வெளியீட்டு போர்ட்டில் பிரதிபலித்த அலை மற்றும் ஏ2 வெளியீட்டு போர்ட்டில் நிகழ்வு அலை எனவும் கருதினால் அவுட் புட் போர்ட் எளிமையாக பி2 அளவு வர்க்கம் ஏ2 அளவு வர்க்கம் ஆகும் மற்றும் P பி இன் A1 அளவு வர்க்கம் B1 அளவு வர்க்கம் இதை நாம் எளிமைப்படுத்தினால் அல்லது இங்கிருந்து பி 2 வை பொதுவனதாக இதிலிருந்து வெளியே எடுத்தால் ஏ1ஐயும் இதிலிருந்து பொதுவானதாக எடுத்துக் கொண்டால்இந்த சமன்பாடு இந்த சமன்பாட்டிற்கு சமமாகிறது உண்மையில் இதை நாம் கைமுறையாக செய்ய முடியும் இந்த உறவை நிறுவ முயற்சிப்போம் எனவே ஜிபி ஆனது பி2 அளவு வர்க்கம் ஏ2 அளவு வர்க்கம் வகுத்தல் ஏ1 அளவு வர்க்கம் பி1 அளவு வர்க்கம் என்பதற்கு சமம் நான் இங்கே பி2 ஐ பொதுவானதாகவும் இங்கே ஏ1 ஐ பொதுவானதாகவும் கொண்டால் இது மாதிரி ஆகிறது இப்போது பி2 வகுத்தல் இந்த ஏ2 என்ன நாங்கள் ஒரு நெட்வொர்க்கை வரைகிறோம் இது பி2 இது ஏ1 மற்றும் இது பி1 பி2 வகுத்தல் இந்த ஏ2 என்றால் என்ன ஏ2 வகுத்தல் பி2 என்பது காமா எல் மற்றும் பி1 வகுத்தல் ஏ1 இது வேறொன்றுமில்லை உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் எனவே GPக்கான எங்கள் சமன்பாடு இவ்வாறு ஆகிறது இப்போது நாம் ஏற்கனவே இந்த காமா இன் மற்றும் டிரான்ஸ்மிஷன் குணகம் B2 வகுத்தல் ஏ1 ஐக் சற்று முன் கண்டுபிடித்துள்ளோம் எனவே இது எளிமையாக 1 காமா இன் வர்க்கம் எஸ்21 வர்க்கம் 1 காமா எல் அளவு வர்க்கம் 1 - எஸ்22 காமாஎல் வர்க்கம் ஆகும் எனவே இது ஜி பியின் இறுதி மதிப்பு எனவே சுருக்கமாக நான் முன்னர் குறிப்பிட்டது போல சிக்னல் ஃபுளோ கிராப்கள் மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன ஏனென்றால் எந்தவொரு சாதனத்திலும் ஏராளமான போர்ட்கள் இருக்கும்போது நிகழ்வு தொடர்பான அனைத்து பகுப்பாய்வு சமன்பாடுகளையும் அனைவருக்கும் பிரதிபலிக்கும் அலைகளையும் எழுதுவது மிகவும் சிரமமாக இருக்கிறது சிக்னல் ஃபுளோ வரைபடத்தைப் பயன்படுத்தி முழு நுண்ணலை சாதனத்தையும் அதன் பல்வேறு போர்ட்களுடன் பிரதிநிதித்துவப்படுத்தினால் உண்மையில் அது எளிதாகிறது பின்னர் சிக்னல் ஃபுளோ வரைபடங்களை பல்வேறு முறைகளைப் பயன்படுத்தி பகுப்பாய்வு செய்யலாம் அவற்றில் சில முந்தைய தொகுதிகளில் விவாதித்தவை அதாவது சிக்னல் ஃபுளோ வரைபட குறைப்பு நுட்பங்களைப் பற்றி விவாதித்தவை இந்த தொகுதியில் மேசனின் விதி என்று அழைக்கப்படும் சிக்னல் ஃபுளோ வரைபடத்தை பகுப்பாய்வு செய்வதற்கான ஓரளவு முறையான வழியை நாம் ஆய்வு செய்துள்ளோம் மேலும் இந்த சிக்னல் ஃபுளோ கிராப் குறைப்பு நுட்பத்தை மேசனின் விதிகளைப் பயன்படுத்தி பரிமாற்றம் மற்றும் பிரதிபலிப்பு உள்ளீடு 2 போர்ட் நெட்வொர்க்கின் பிரதிபலிப்பு குணகம் ஆகியவற்றைக் கண்டறிய எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைக் காண்பித்தேன் இந்த டிரான்ஸ்மிஷன் குணகம் மற்றும் உள்ளீட்டு பிரதிபலிப்பு குணகம் ஆகியவற்றைக் கண்டறிந்த பிறகு அதை திறன் கெயினுக்கான கேள்வியில் வைத்தோம் மேலும் மீண்டும் திறன் கெயினுக்கான எக்ஸ்பிரேஷனை பெற்றோம் அடுத்த தொகுதிகள் அல்லது எதிர்கால மாதிரிகளில் நாம் இன்னும் சில திறன் கெயின் விதிமுறைகளை வரையறுப்போம் மேலும் ஒரு ஆற்றல்மாற்றியின் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு திறன் கெயினின் பல்வேறு வரையறைகளைப் பயன்படுத்தலாம் என்பதைக் காண்போம் சில மிகவும் நடைமுறையில் உள்ளவை அல்லது மிகவும் பயனுள்ளதாக இருப்பவை ஆனால் வடிவமைப்பு கண்ணோட்டத்தில் பிற வரையறைகள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த தொகுதியிலும் மைக்ரோஸ்ட்ரிப் பொருந்தும் நெட்வொர்க்குகள் பற்றியும் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் பொருந்தும் நெட்வொர்க்குகளின் நீளங்களைத் தேர்வுசெய்ய ஸ்மித் விளக்கப்படத்தைப் பயன்படுத்துவது பற்றியும் நாம் விவரித்தோம் இந்த மைக்ரோஸ்ட்ரிப் பொருந்தும் நெட்வொர்க்குகளுக்கு குறிப்பாக தயவுசெய்து நான் காட்டிய எடுத்துக்காட்டு வழியாகச் செல்லுங்கள் என நான் வலியுறுத்த விரும்புகிறேன் மேலும் இது இந்த தொகுதியுடன் உள்ள குறிப்புகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளது தயவுசெய்து அதைப் பற்றி நன்கு புரிந்து கொள்ள அதனை பாருங்கள் அதைப் பற்றி இன்னும் சிறப்பாகப் புரிந்துகொள்ள குறிப்பாக கோன்சலஸ் எழுதிய புத்தகங்கள்கோன்சலஸின் மைக்ரோவேவ் டிரான்சிஸ்டர் பெருக்கிகள் புத்தகங்களில் கொடுக்கப்பட்டுள்ள சில கணக்குகளில் சிலவற்றைப் பயிற்சி செய்வது சரியானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட எடுத்துக்காட்டுகளையும் புத்தகத்தின் பின்புறத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கணக்குகளையும் பார்க்கவும்